செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் இந்த செயல் விளக்கத்தில் பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் எனவே முந்தைய செயல் விளக்கத்தில் ரன்டைம் ரிலோகேட்டபிள் கோடைப் பார்த்தோம் லோடர்க்கு நிறைய விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் கண்டோம் அதற்கு லோடர் சென்று குறியீட்டை மாற்றியமைத்து ஒவ்வொரு இடத்திலும் முகவரியை நிலையானதாக இருக்க வேண்டும் மேலும் இது ஒரு PIC பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் உடன் மிகவும் எளிமைப்படுத்தப்படுகிறது எனவே நாம் முந்தைய செயல் விளக்கத்தை செய்ய அதே குறியீட்டைப் பயன்படுத்துவோம் இந்த பாடத்திட்டத்துடன் வரும் விர்ச்சுவல் மிஷின் இல் இந்த குறியீட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எடுத்துக்காட்டு nptel codes module5 relocgot இல் உள்ளது எனவே நாம் முன்பு இருந்த அதே நூலகத்தைப் பயன்படுத்துகிறோம் அந்த நூலகம் mylib c என அழைக்கப்படுகிறது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இது mylib int set mylib int மற்றும் get mylib int ஆகியவற்றிற்க்கு செட் மற்றும் கெட் கொண்டுள்ளது மேலும் இதற்கு முன்னதாகவே இதற்கான டிரைவர் இங்கே உள்ளது இது set mylib int மற்றும் get mylib int க்கு ஒரு அழைப்பைக் கொண்டுள்ளது பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் உருவாக்க கமன்ட் அல்லது கம்பைலர் ஆப்ஷன்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் இதைச் செய்வதற்காக ஒரு மேக்ஃபைலுக்கு makelib pic தேவைப்படும் இது நூலகத்தை ஒரு பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் நூலகமாக அல்லது ஒரு pic நூலகமாக உருவாக்கும் எனவே நீங்கள் இங்கே பார்க்கும்போது நமக்கு ஒரு கூடுதல் தேர்ந்தெடுக்கம் உரிமையுடன் fpic உருவாக்கும் இது ஒரு பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் நூலகத்தை உருவாக்க கம்பைல் செய்யும் முன்பு டம்ப் செய்தது போலவே இந்த libmylib pic diss நூலகத்தை டிஸ்அசெம்பிளி செய்கிறோம் எனவே இந்த டிஸ்அசெம்பிளியை திறக்கும்போது நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் நாம் முன்பு பார்த்த குறியீட்டுடன் ஒப்பிடும்போது குறியீடு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது அது லோட் டைம் ரிலோகேட்டபிள் உடன் உள்ளது இதை நாம் பெற்ற முந்தைய நூலகக் குறியீட்டோடு ஒப்பிட்டுப் பார்த்தால் இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இங்கே சரியாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இப்போது set mylib int அடிப்படையில் ஒரு இன்புட் பாராமீட்டர் X ஐ எடுத்து அந்த மதிப்புடன் முழுதளாவிய மாறி mylib int ஐ அமைக்கும் எனவே இது PIC குறியீட்டைக் கொண்டு மிகவும் வித்தியாசமாக செய்யப்படுகிறது எனவே அடிப்படையில் இந்த இரண்டு வழிமுறைகளும் ஸ்டேக் ஃபிரேமை உருவாக்குகின்றன அடுத்த வழிமுறை X86 get pc thunk ax எனப்படும் இந்த செயல்பாட்டிற்கான அழைப்பு எனவே அடிப்படையில் இந்த செயல்பாடு என்னவென்றால் அந்த கம்பைலரை சேர்க்கிறது இந்த செயல்பாடு இரண்டு அறிக்கைகளைக் கொண்டுள்ளது இது ஸ்டாக் சுட்டிக்காட்டி அல்லது ஸ்டாக் சுட்டிக்காட்டி உள்ளடக்கங்களை ஈஏஎக்ஸ் பதிவேட்டில் நகர்த்தி பின்னர் திரும்பும் எனவே ஒரு அழைப்பு முடிந்ததும் இந்த அறிவுறுத்தலுக்கான தொடர்புடைய முகவரிக்குத் திரும்பும் முகவரி ஸ்டேக் மீது தள்ளப்படுகிறது அந்த நேரத்தில் ஸ்டேக் சுட்டிக்காட்டி அந்த திரும்ப முகவரிக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே ஈ எக்ஸ் ரெஜிஸ்டரில் என்ன நகர்த்தப்படுகிறது என்றால் பின்வரும் அறிவுறுத்தலின் முகவரி உள்ளது அதுவே இந்த அறிவுறுத்தல் ஆகும் நாம் இதைச் செய்வதற்கான காரணம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தலின் முகவரியை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் மேலும் இந்த அறிவுறுத்தலை ரிலோகேட்டபிள் செய்ய முடியும் எனவே நாம் முகவரியை ஹார்ட்கோட் செய்ய முடியாது மாறாக இந்த அறிவுறுத்தலின் முகவரியைப் பெற ஒரு மறைமுக வழியைக் கண்டறிய முடியாது அடுத்து ஈ எக்ஸ் பதிவேட்டில் 0x1AB8 மதிப்பைச் சேர்க்கிறோம் எனவே இந்த மதிப்பு GOT அட்டவணை எனப்படும் அட்டவணையின் முகவரியை வழங்குகிறது எனவே இது GOT அட்டவணை ஆகும் எனவே இந்த அறிவுறுத்தலின் முடிவில் GOT அட்டவணையின் முகவரி EAX பதிவேட்டில் நகர்த்தப்பட்டு பின்னர் GOT அட்டவணையில் 14 இன் ஆஃப்செட்டில் mylib int உண்மையான முகவரி சேமிக்கப்படுகிறது எனவே இந்த முகவரி EAX பதிவேட்டில் நகர்த்தப்பட்டு பிரேம் சுட்டிக்காட்டி இருந்து 8 பைட்டுகள் உள்ள இடத்தில் ஸ்டாக்கில் இருக்கும் X இன் மதிப்பு பின்னர் EDX பதிவேட்டில் நகர்த்தப்படுகிறது பின்னர் X mylib int இல் சேமிக்கப்படுகிறது எனவே ஜி பி இதனுடன் செயல்படுவதைப் பார்ப்போம் எனவே இதைத் திறப்போம் மற்றும் டிரைவர்க்காக dpic ஒரு ஜி பி ஐ எக்சிக்யூடபிள் செய்ய வேண்டும் முன்பு போல எல் டி நூலக பாதையை எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும் எனவே எதிர்பார்த்தபடி மைலிபில் 100 மற்றும் பதிவின் மதிப்பு 5555 ஆகும் எனவே இது GDB உடன் உட்புறத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நாம் set mylib int இல் ஒரு இடைவெளியை வைத்து நிரலை இயக்குகிறோம் பின்னர் செயல்பாட்டை டிஸ்அசெம்பிள் செய்கிறோம் எனவே இந்த getpcthunk ax க்கு அழைப்பு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்பது எங்களுக்குத் தெரியும் அடுத்த அறிவுறுத்தலின் முகவரி அதாவது இந்த அறிவுறுத்தல் ஈஎக்ஸ் பதிவேட்டில் நகர்த்தப்படுகிறது EAX பதிவேட்டில் அடுத்த அறிவுறுத்தலைக் கொண்டிருப்பதால் Gedit திறந்து அதைக் குறிப்பிடுவோம் இந்த EAX பதிவேட்டில் 0x1AB8 இன் ஆஃப்செட்டை சேர்க்கிறோம் கணிப்பபொறியை எடுத்து ஹெக்ஸாடெசிமல் பயன்முறையில் அத்துடன் 1AB8 ஐ சேர்க்கவும் எனவே நாம் பார்ப்பது 0xF7FD3000 என்ற முகவரியைப் பெறுகிறோம் எங்கள் GOT அட்டவணையின் முகவரி F7FD3000 எனவே இதை இங்கே சேமித்து வைக்கலாம் மேலும் ஜி பியைப் பார்ப்பதன் மூலமும் இதைச் சரிபார்க்கலாம் ஈ எக்ஸ் பதிவின் உள்ளடக்கங்களை பின்வருமாறு பார்ப்பதன் மூலம் இதைக் காணலாம் ஈ எக்ஸ் பதிவு செய்யவும் உண்மையில் இது F7FD3000 இருப்பதைக் காணலாம் இப்போது 0x14 இன் ஆஃப்செட்டில் GOT அட்டவணையில் உள்ளது அங்கு தற்போது மைலிப் இன்ட்டின் mylib int முகவரி நம்மிடம் உள்ளது எனவே இதிலிருந்து 0x14 இன் மதிப்பைக் கழிப்போம் இந்த உள்ளீட்டைக் காண்கிறோம் எனவே F7FD3000 14 என்பது இந்த நுழைவு ஆகும் இது GOT அட்டவணையில் உள்ள நுழைவு இது மாறி மைலிப் இன்ட்டின் mylib int முகவரியைக் கொண்டுள்ளது எனவே இந்த இருப்பிடத்தின் உள்ளடக்கங்களைப் பார்ப்போம் எனவே இந்த நினைவக இடத்திலுள்ள டம்பையும் மைலிப் இன்ட்டின் mylib int முகவரியையும் ஒப்பிடுகையில் இரண்டும் ஒரே மாதிரியானவை என்பதைக் காணலாம் எனவே அடிப்படையில் இங்கே என்ன நடக்கிறது என்பது GOT அட்டவணை நிரலில் உள்ள ஒவ்வொரு மாறிக்கும் ஆஃப்செட்டை சேமிக்கிறது இந்த GOT அட்டவணை நிரல் இடத்தில் சரி செய்யப்பட்டது ஆனால் மாறிகள் நிரல் இடத்தில் எந்த பகுதிக்கும் நகரும் இந்த மாறிகளின் சரியான முகவரியைப் பிரதிபலிக்கும் வகையில் GOT அட்டவணையின் உள்ளடக்கங்கள் சரியான முறையில் மாற்றப்படும் என்பதை லோடர் உறுதி செய்யும் எனவே இங்கே ஒரு சிறிய தந்திரத்தை நாம் விளையாடலாம் முழுதளாவிய மாறி mylib int இன் முகவரியைக் கொண்ட இந்த இருப்பிடத்தை நாம் மாற்றினால் நிரல் போலித்தனமாக நடந்து கொள்ளும் எனவே driver c ஐப் பார்த்து இந்த முழுதளாவிய மாறி glob இன் முகவரியைப் பார்ப்போம் இதற்கு 0x804A024 என்ற முகவரி இருப்பதைக் காண்கிறோம் இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்றால் GOT அட்டவணையின் உள்ளடக்கங்களை glob என மாற்ற வேண்டும் எனவே இது பின்வருமாறு செய்யப்படுகிறது இதை glob க்கு சமமாக அமைக்கலாம் எனவே நாங்கள் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் mylib int க்கான GOT நுழைவு இப்போது இந்த முழுதளாவிய மாறி glob ஐ சுட்டிக்காட்டுகிறது இது glob இன் முகவரி என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் குறியீட்டை தொடர்ந்து செயல்படுத்தும்போது நீங்கள் பார்ப்பது தவறான தீங்கிழைக்கும் வெளியீட்டைப் பெற்றுள்ளோம் எனவே இந்த நிரலின் படி glob இன் மதிப்பு 5555 ஆக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் GOT அட்டவணையை மாற்றியமைத்துள்ளதால் glob 100 மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இந்த வழியில் ஏ ஆர் தாக்குதல்களை மிகவும் கடினமாக்குகிறது என்றாலும் நிரலின் செயல்பாட்டைக் கையாள ஒரு தாக்குபவர் பயன்படுத்தக்கூடிய சாத்தியமான குறைபாடுகள் இருந்தாலும் அது நிரலின் நடத்தை மற்றும் பலவற்றை மாற்றக்கூடும்